நாம் pMOS டிரான்சிஸ்டரின் மாடலைப் பார்த்தோம் மேலும் இது nMOS டிரான்சிஸ்டரைப் போலவே இருப்பதைக் கண்டோம் ஆனால் கரண்ட் மற்றும் வோல்ட்டேஜ்களின் போலாரிட்டி ஆனது தலைகீழாக மாற்றப்படுகின்றன இப்போது pMOS டிரான்சிஸ்டரின் ஸ்மால் சிக்னல் படத்தைப் பார்ப்போம் எனவே மறுபரிசீலனை செய்ய pMOS டிரான்சிஸ்டரின் பெரிய சிக்னல் பண்பு ஆனது VSG மற்றும் VSD அடிப்படையில் விவரிக்கப்பட்டுள்ளது ட்ரைன் கரண்ட் ID ஆனது இந்த இரண்டு வோல்ட்டேஜ்களின் செயல்பாடாக எழுதப்பட்டுள்ளது ஸ்சேச்சுரேசன் பகுதி சமன்பாட்டை மட்டும் இங்கே எழுதுகிறேன் இங்கே µp cox2 W L2 இது நாம் கருதும் மாடல் மேலும் nMOS டிரான்சிஸ்டரைப் போலவே சேனலின் நீளம் மாடுலேஷன் அல்லது ட்ரைன் கரண்ட் ஆனது சாச்சுரேஷன் பகுதியில் VSD ஐ சார்ந்து இருக்க முடியும் மேலும் இது 1 λ VSD என்ற கூடுதல் காரணியால் குறிக்கப்படுகிறது இதனுடன் தொடர்புடைய வரைபடத்தை நான் வரையமாட்டேன் ஆனால் இது nMOS டிரான்சிஸ்டரில் உள்ளதைப் போலவே இருக்கும் இது நிச்சயமாக சாச்சுரேஷன் பகுதியில் மட்டுமே இப்போது சிறிய இன்க்ரிமெண்ட்க்கான MOS டிரான்சிஸ்டரின் இன்க்ரிமெண்டல் மாடல் அல்லது ஸ்மால் சிக்னல் மாடல் பற்றி என்ன இந்த சோர்ஸ் கேட் வோல்ட்டேஜ்ஜில் சிற்றெழுத்து VSG அதாவது vSG மற்றும் சோர்ஸ் ட்ரைன் வோல்ட்டேஜ்ஜில் சிற்றெழுத்து VSD அதாவது vSD ஏதேனும் இன்க்ரிமெண்ட் இருந்தால் ட்ரைன் கரண்ட் iD யில் ஒரு குறிப்பிட்ட கரண்ட் இன்க்ரிமெண்ட் இருக்கும் இன்க்ரிமெண்டல் மாடல் அல்லது ஸ்மால் சிக்னல் மாடல் ஆனது இந்த இன்க்ரிமெண்டல் அளவுகளின் லோயர் கேஸ் ID V SG மற்றும் V SD ஆகியவற்றுக்கு இடையேயான உறவை விவரிக்கிறது ஒரு பொதுவான நான் லீனியர் கரண்ட்டிற்கு I2 என்பது V1 மற்றும் V2 ஆகிய இரண்டு வோல்ட்டேஜ்களின் செயல்பாடாக இருந்தால் I2 i2 இன்க்ரிமெண்டல் V1 v1 V1 இல் இன்க்ரிமெண்டல் மற்றும் V2 v2 V2 இல் இன்க்ரிமெண்டல் இன் அதே செயல்பாடாக இருக்கும் என்பதை இப்போது நாம் அறிவோம் இப்போது இன்க்ரிமெண்டல் அளவுகளுக்கு இடையே உள்ள தொடர்பு என்ன i2 என்பது பார்சியல் டெரிவேட்டிவ் அப்பர் கேஸ் I2 வின் ஆபரேட்டிங் பாய்ண்ட் மடங்கு இன்க்ரிமெண்டல் V1 இல் V1 ஐப் பொறுத்தமட்டிலும் பிளஸ் ஆபரேட்டிங் பாய்ண்ட் மடங்கு இன்க்ரிமெண்டல் V2 இல் V2 ஐப் பொறுத்தமட்டிலும் இருக்கும் என்று பார்த்தோம் மற்றும் அதே விஷயம் இங்கேயும் உள்ளது அது நமக்கு என்ன தருகிறது என்று பார்ப்போம் நம்மிடம் ஆபரேட்டிங் பாய்ண்ட் அளவுகள் VSG0 மற்றும் VSD0 மற்றும் ID உள்ளது என்று சொல்லலாம் மேலும் நம்மிடம் இன்க்ரிமெண்டல் அளவுகள் சிறிய எழுத்து VSG சிறிய எழுத்து VSD மற்றும் சிறிய எழுத்து ID உள்ளன இப்போது நாம் ஒரு சமமான சர்க்யூட்டை உருவாக்க விரும்புகிறோம் இது இன்க்ரிமெண்ட்களை மட்டும் கையாள்கிறது இதுதான் சோர்ஸ் இதுவே கேட் இதுவே ட்ரைன் மேலும் நான் இங்கே சோர்ஸ்ஸையும் கேட் மற்றும் ட்ரைன் ஐயும் வரைவேன் மேலும் pMOS டிரான்சிஸ்டரிலும் கேட் கரண்ட் IG ஐ வரைவேன் இந்த கேட் டெர்மினல் ஆனது இன்க்ரிமெண்டல் படத்தில் ஒரு ஓப்பன் சர்க்யூட் ஆக இருக்கும் இப்போது இந்த இன்க்ரிமெண்டல் கரண்ட் சிற்றெழுத்து ID சோர்ஸ்ஸிலிருந்து ட்ரைன் வரை பாய்கிறது இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ள இன்க்ரிமெண்ட் கரண்ட்கள் இதுதான் அது எதற்குச் சமம் என்றால் இது பார்சியல் டெரிவேட்டிவ் ID வின் ஆபரேட்டிங் பாய்ண்ட் மடங்கு இன்க்ரிமெண்டல் VSG இல் VSG ஐப் பொறுத்தமட்டிலும் பிளஸ் ஆபரேட்டிங் பாய்ண்ட் மடங்கு இன்க்ரிமெண்டல் VSD இல் VSD ஐப் பொறுத்தமட்டிலும் இருக்கும் எனவே நம்மிடம் VSG இங்கே உள்ளது மற்றும் அங்கு vSD உள்ளது எனவே இந்த அளவுகளை ஒவ்வொன்றாகக் கருத்தில் கொள்வோம் VSG ஐப் பொறுத்து நம்மிடம் பார்சியல் டெரிவேட்டிவ் உள்ளது ID மீண்டும் நான் இதை ஸ்சேச்சுரேசன் பகுதியில் மட்டுமே செய்வேன் ஆனால் nMOS போல நீங்கள் ட்ரையோட் பகுதி மற்றும் பலவற்றிலும் மதிப்பீடு செய்யலாம்

VSG ஐப் பொறுத்து பார்சியல் டெரிவேட்டிவ் ஆனது µpCox W L 1 λ VSD இது gm இன் வழக்கமான வெளிப்பாடு மேலும் பல முறை இந்த பகுதியால் தோராயமாக கணக்கிடப்பட்டோம் ஏனெனில் λ சிறியது இது nMOS கேஸுக்கு நாம் செய்த அதே விஷயம் பொதுவாக பெரும்பாலான ஆப்பரேட்டிங் பாயின்ட் கணக்கீடுகளுக்கு நாம் λ ஐ புறக்கணிக்கிறோம் இது MOS டிரான்சிஸ்டரின் gm தவிர வேறில்லை மேலும் VGS க்கு பதிலாக VSG உள்ளது தவிர எக்ஸ்பிரஷன் முன்பு போலவே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் ஏனென்றால் pMOS டிரான்சிஸ்டரில் உள்ள அனைத்து போலாரிட்டிகளும் தலைகீழாக மாற்றப்படுகின்றன மேலும் உங்களிடம் nMOS மற்றும் pMOS டிரான்சிஸ்டர் இருந்தால் gmp அல்லது வேறு சில கூடுதல் சப்ஸ்கிரிப்ட்களைப் பயன்படுத்தி இதை வேறுபடுத்தி அறியலாம் நம்மிடம் gm உள்ளது இந்த iD ஆனது gmvSG ஆக இருக்கும் என்று கூறுகிறது நிச்சயமாக gm என்பது ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் கணக்கிடப்படுகிறது அது நீங்கள் இங்கு பயன்படுத்தும் VSG இன் மதிப்பாகும் மேலும் அங்கு பயன்படுத்தும் VSD ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் இருக்கும் மேலும் இந்த பகுதி இங்கே மற்றும் அது மீண்டும் உள்ளது இதை நான் நகலெடுக்கிறேன் VSD ஐப் பொறுத்து பார்சியல் டெரிவேட்டிவ் ஆனது µnCox2 W L2 λ ID0 λ ID0 ஆபரேட்டிங் பாய்ண்ட் கரண்ட் எனவே இது தோராயமாக λ ID0 ஆகும் மேலும் இதை கணக்கிடுவதற்கு இது பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் வெளிப்பாடு ஆகும் இது என்னவென்று உங்களுக்குத் தெரியும் இது MOS டிரான்சிஸ்டரின் அவுட்புட் கண்டக்டன்ஸ் gds ஆகும் எனவே vGS மற்றும் vDS க்கு பதிலாக நம்மிடம் vSG மற்றும் vSD உள்ளது என்பதைத் தவிர வெளிப்பாடு நம்மிடம் இருந்ததைப் போலவே வெளிவருகிறது iD ஆனது சோர்ஸ்ஸிலிருந்து ட்ரைன் வரை பாய்கிறது மற்றும் அது இந்த vSG ஐச் சார்ந்தது எனவே இங்கே இந்த சொல் கரண்ட் சோர்ஸ் ஆல் குறிக்கப்படுகிறது இது gm ஆபரேட்டிங் பாய்ண்ட் மடங்கு vSG இல் கணக்கிடப்படுகிறது மேலும் இந்த வார்த்தையைப் பிரதிநிதித்துவப்படுத்த iD ஆனது சோர்ஸ்ஸிலிருந்து ட்ரைன் வரை பாய்கிறது என்பதை நாம் அங்கீகரிக்கிறோம் மேலும் இது சோர்ஸ்ஸிற்கும் ட்ரைன்க்கும் இடையே உள்ள வோல்ட்டேஜ் ஐயும் சார்ந்துள்ளது எனவே இது ஒரு கண்டக்டன்ஸ் ஆகும் இது gds ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் கணக்கிடப்படுகிறது இது ஒரு கண்டக்டன்ஸ் ஆகும் அதன் மதிப்பு gds ஆகும் எனவே இது nMOS டிரான்சிஸ்டரைப் போலவே pMOS டிரான்சிஸ்டரின் இன்க்ரிமெண்டல் படம் போல் தெரிகிறது ஆனால் போலாரிட்டிகளும் தலைகீழாக மாற்றப்பட்டுள்ளன ஆனால் பின்வருவனவற்றில் சில மாற்றங்களைச் செய்வோம் இதை நகலெடுக்கிறேன் இப்போது nMOS டிரான்சிஸ்டரைப் பொறுத்தவரை மாடல் vGS மற்றும் vDS அடிப்படையில் இருந்தது மேலும் ஒரு படம் இப்படி இருக்கும் இது ஒரு சோர்ஸ் இது கேட் இது ட்ரைன் இது gds gm மடங்கு vGS அதேசமயம் இதுதான் pMOS டிரான்சிஸ்டருக்கான மாடல் இது vSG மற்றும் vSD மற்றும் ட்ரைன் முதல் சோர்ஸ்ஸிற்கு பதிலாக சோர்ஸ்ஸிலிருந்து ட்ரைன் வரை உள்ள இன்க்ரிமெண்டல் கரண்ட் சோர்ஸ் புள்ளிகளின் அடிப்படையில் எழுதப்பட்டுள்ளது இப்போது நாம் செய்யக்கூடிய vGS மற்றும் vGS அடிப்படையில் இதைக் கூறுகிறோம் ஏனெனில் vSG vGS மற்றும் vSD vDS நான் அதைச் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் இன்னும் இங்கே சோர்ஸ் அங்கு கேட் மற்றும் அங்கு ட்ரைன் எழுத அனுமதிக்கிறேன் இப்போது நான் vSG க்கு பதிலாக vGS ஐ மாறியாகப் பயன்படுத்துகிறேன் நான் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த கரண்ட் சோர்ஸ் gm vSG என்பதை அங்கீகரிப்பதுதான் இங்கே இந்த கரண்ட் சோர்ஸ் gm vSG ஆகும் இது நிச்சயமாக gm vGS ஏனெனில் vGS vSG மேலும் நான் vDS ஐப் பயன்படுத்துவேன் கண்டக்டன்ஸ்ஸைப் பொறுத்த வரையில் படம் அதே மாதிரியாகவே இருக்கும் ட்ரைன் மற்றும் சோர்ஸ்ஸிற்கு இடையே கண்டக்டன்ஸ் உள்ளது வெளிப்படையாக இது நீங்கள் vSD அல்லது vDS என்பதை தேர்வு செய்வதைப் பொறுத்தது அல்ல ஏனெனில் நீங்கள் vSD தேர்வு செய்தால் vSD gds அந்த திசையில் பாயும் என்று கூறுவீர்கள் மாற்றாக நீங்கள் vDS ஐ மாறியாக தேர்வு செய்தால் அது எதிர் துருவமுனையில் vDS gds இருக்கும் அதே திசையில் பாயும் vSD gds ஆனது கீழ்நோக்கிச் செல்வதைப் போலவே vds gds ஆனது மேல்நோக்கிப் பாய்வதையும் நாம் பார்க்கலாம் எனவே இப்போது எந்த மாற்றமும் இல்லை இந்த கரண்ட் சோர்ஸ் ஆனது சோர்ஸ்ஸிலிருந்து ட்ரைன் வரை பாய்கிறது அதன் மதிப்பு மைனஸ் gm vGS ஆக உள்ளது மேலும் கரண்ட் சோர்ஸ்ஸின் திசையை மாற்றுவதன் மூலம் கழித்தல் குறியிலிருந்து விடுபடலாம் ட்ரைன் முதல் சோர்ஸ்ஸிற்கு செல்லுமாறு நாம் மாற்றலாம் இந்த விஷயத்தில் அதன் மதிப்பு ஆனது gm ஆகும் இது ஆபரேட்டிங் பாய்ண்ட் டைம்ஸ் vGS ஆக இருக்கும் இதையெல்லாம் நான் ஏன் செய்தேன் நீங்கள் இதைச் செய்தால் pMOS டிரான்சிஸ்டர் மற்றும் nMOS டிரான்சிஸ்டரின் இன்க்ரிமெண்ட் படம் ஒரே மாடல் ஆக வித்தியாசமாக வரையப்படவில்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் உங்களிடம் கேட் சோர்ஸ் வோல்டேஜ் உள்ளது டிஃபைன் கேட் டு சோர்ஸ் இங்கே உள்ளதைப் போலவே இருப்பதைக் காணலாம் இங்கே உள்ளதைப் போலவே ட்ரைன் முதல் சோர்ஸ்ஸிற்குச் செல்லும் இந்த இன்க்ரிமெண்டல் கரண்ட் சோர்ஸ்ஸும் இங்கே உள்ளது மற்றும் அதன் மதிப்பு gm vGS இங்கே உள்ளது போலவே உள்ளது மேலும் நீங்கள் ட்ரைன் மற்றும் சோர்ஸ்ஸிற்கு இடையே ஒரு கண்டக்டன்ஸ்ஸைக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே படிப்படியாக நீங்கள் vGS மற்றும் vDS அடிப்படையில் அனைத்தையும் வெளிப்படுத்தும் போது nMOS மற்றும் pMOS டிரான்சிஸ்டரின் படங்கள் ஒரே மாடல் ஆக இருக்கும் எனவே pMOS டிரான்சிஸ்டருக்காகவும் இந்த வழியில் படத்தை வரைவோம் நான் செய்ததெல்லாம் vSG மற்றும் vSD உடன் தொடங்கப்பட்டது இது pMOS டிரான்சிஸ்டரை விவரிக்க முதலில் பயன்படுத்தப்பட்ட மாறிகள் மற்றும் நீங்கள் செய்யும் மாற்றத்தின் மூலம் அவற்றை vGS மற்றும் vDS ஆக மாற்றுகிறேன் pMOS மற்றும் nMOS இன் இன்க்ரிமெண்ட் படத்தை பார்க்கவும் அது ஒரே மாதிரியாக இருக்கும் இப்போது இது உண்மையில் ஒரு பெரிய நன்மையாகும் ஏனென்றால் எந்தவொரு சர்க்யூட்களின் செயல்பாட்டையும் ஒருங்கிணைக்க முயற்சிக்கும்போது ஸ்மால் சிக்னல் களத்தில் அதைச் செய்கிறோம் அதாவது கண்ட்ரோல் சோர்ஸ்கள் மற்றும் பலவற்றை நாம் உணரும்போது முதலில் இன்க்ரிமெண்டல் டொமைன் அல்லது ஸ்மால் சிக்னல் டொமைனில் அதைச் செய்தோம் பின்னர் pMOS மற்றும் nMOS இன் ஸ்மால் சிக்னல் படம் சரியாக இருந்தால் nMOS இல் நாம் எந்தப் படத்தைப் பயன்படுத்துகிறோமோ அதைப் pMOS க்கு பயன்படுத்தலாம் எனவே நான்கு கண்ட்ரோல் சோர்ஸ்கள் அல்லது காமன் சோர்ஸ் ஆம்பிளிபைர் இன் இன்க்ரிமெண்ட்ப் படத்திற்காக நாம் எதைப் பெற்றோமோ அதை அப்படியே பயன்படுத்தலாம் ஏனெனில் pMOS இன் இன்க்ரிமெண்ட் படத்தை இன்னும் vGS மற்றும் vDS அடிப்படையில் விவரிப்போம் பெரிய சிக்னல் அல்லது ஆப்பரேட்டிங் பாயின்ட் படத்திற்கு நாம் VSD மற்றும் VSG ஐப் பயன்படுத்துவோம் அதனால் nMOS டிரான்சிஸ்டருடன் நாம் செய்த எந்த வேலையையும் pMOS டிரான்சிஸ்டருடன் பயன்படுத்தலாம் உங்களிடம் பல டிரான்சிஸ்டர்களுடன் சர்க்யூட் இருக்கும்போது கொடுக்கப்பட்ட இடத்தில் nMOS டிரான்சிஸ்டர் அல்லது pMOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தப் போகிறீர்களா என்பதைப் பற்றி கவலைப்படாமல் ஸ்மால் சிக்னல் டொமைனில் முதலில் சர்க்யூட் செயல்பாட்டை ஒருங்கிணைக்கலாம் எனவே உங்களிடம் பல டிரான்சிஸ்டர்கள் அல்லது ஒரு டிரான்சிஸ்டர் இருந்தாலும் நீங்கள் முதலில் செயல்பாட்டை ஒருங்கிணைத்து பின்னர் pMOS மற்றும் nMOS ஆகியவற்றைப் பயன்படுத்துவதைத் தீர்மானிக்கலாம் இது வேறு சில அளவுகோல்களின் அடிப்படையில் வசதி அல்லது செயல்திறன் அடிப்படையில் இருக்கலாம் எனவே செயல்பாட்டின் அனைத்து தொகுப்புகளும் vGS மற்றும் vDS ஐப் பயன்படுத்தும் MOS டிரான்சிஸ்டரின் மாடல் உடன் இன்க்ரிமெண்டல் டொமைனில் செய்யப்படுகிறது எனவே nMOS அல்லது pMOS ஐப் பயன்படுத்தலாமா என்பதை நீங்கள் பின்னர் முடிவு செய்யலாம் மற்றும் இந்த மாடல் இரண்டிற்கும் சமமாகப் பொருந்தும் இதன் முக்கிய அம்சம் என்னவென்றால் pMOS மற்றும் nMOS இன் இன்க்ரிமெண்டல் ஸ்மால் சிக்னல் மாடல்கள் ஒரே மாடல் ஆக இருக்கும் அது இதுதான் மற்றும் இது பொதுவாக இப்படி வரையப்படுகிறது குறைந்தபட்சம் முடிந்த போதெல்லாம் vGS gm vGS மற்றும் ட்ரைன் மற்றும் சோர்ஸ்ஸிற்கு இடையே கண்டக்டன்ஸ் gm வரையப்படுகிறது nMOS மற்றும் pMOS ஆகியவை ஒரே மாடல் ஆன இன்க்ரிமெண்டல் மாடலை எவ்வாறு பெற்றன என்று நீங்கள் இன்னும் யோசித்துக்கொண்டிருக்கிறீர்கள் பெரிய சிக்னல் படத்திற்குத் திரும்பிச் செல்லலாம் இது nMOS க்கானது மற்றும் VGS மற்றும் VDS அடிப்படையில் கரண்ட் ஆனது ட்ரைன்னில் இருந்து சோர்ஸ்ஸிற்கு பாய்கிறது pMOS இல் மறுபுறம் சோர்ஸ்ஸிலிருந்து ட்ரைன் வரை பாயும் கரண்ட் என வரையறுக்கப்படுகிறது இது VSG மற்றும் VSD அடிப்படையில் விவரிக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த வோல்ட்டேஜ் VGS ΔVGS இன்க்ரிமென்ட்டைக் கருத்தில் கொண்டு இதை விளக்குகிறேன் எனவே VGS இல் எனக்கு பாசிட்டிவ் இன்க்ரிமெண்ட் இருப்பதாகக் கூறலாம் எனவே ID அதிகரிக்கிறது என்று அர்த்தம் எனவே பாசிட்டிவ் இன்க்ரிமெண்ட் ΔID உள்ளது அது பாசிட்டிவ் இன்க்ரிமெண்ட் ΔID ட்ரைன் இல் இருந்து சோர்ஸ்ஸிற்கு பாயும் இப்போது இங்கே என்னிடம் வோல்ட்டேஜ்கள் VSG உள்ளது மற்றும் நான் ΔVGS இன் பாசிட்டிவ் இன்க்ரிமெண்ட்டைக் கருத்தில் கொள்கிறேன் எனவே இது வெளிப்படையாக VSG ΔVSG இல் டெல்டாவின் நெகட்டிவ் இன்க்ரிமெண்ட்டைக் குறிக்கிறது எனவே நம்மிடம் VSG ΔVSG உள்ளது ΔVSG இன் மதிப்பு சோர்ஸ்ஸிலிருந்து ட்ரைன்க்கு பாயும் கரண்ட்டைக் குறைத்தால் இந்த திசையில் ΔID ட்ரைன் முதல் சோர்ஸ்ஸிற்கு அதிகரிப்பதாக நீங்கள் அதைச் சமமாகச் சிந்திக்கலாம் அதை நீங்கள் ஒரே மாதிரியாக இருப்பதாக பார்க்கலாம் எனவே VGS இல் பாசிட்டிவ் இன்க்ரிமெண்ட் Δ ஆனது ட்ரைன் முதல் சோர்ஸ்ஸிற்கு ΔID ஐ இன்க்ரிமெண்டல் செய்கிறது ΔID ஆனது ஆக இருக்கிறது அதே போல VGS இல் பாசிட்டிவ் இன்க்ரிமெண்ட் Δ ஆனது VSG இல் டெல்டாவின் நெகட்டிவ் இன்க்ரிமெண்ட் ஆனது ட்ரைன் கரண்ட்டைக் குறைக்கிறது ஆனால் இந்த ட்ரைன் ட்ரைன் கரண்ட் ஆனது சோர்ஸ்ஸில் இருந்து ட்ரைன்க்குச் செல்கிறது எனவே ட்ரைன் முதல் சோர்ஸ்ஸிற்கு பாசிட்டிவ் இன்க்ரிமெண்ட் என்று நீங்கள் நினைக்கலாம் எனவே pMOS மற்றும் nMOS க்கு இன்க்ரிமெண்டல் படங்கள் ஒரே மாதிரியாகவே இருக்கும்